பொறியியல் கணிதம் 1 பற்றிய விரிவுரைகளுக்கு வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு முடிவற்ற படிவங்கள் ஆகும் எனவே இந்த கருத்துகளை நாம் இன்று உள்ளடக்குவோம் எனவே முடிவற்ற படிவங்கள் அத்தகைய வடிவங்களை தீர்மானிக்க மிகவும் அடிப்படை கொள்கையான லோப்பித்தல் விதிகள் மற்றும் சில எடுத்துக்காட்டுகளை வகுத்தன எனவே நான் முடிவற்ற படிவங்களை உருவாக்கத் தொடங்குவதற்கு முன்பு முந்தைய விரிவுரையில் விவாதிக்கப்பட்ட பொதுவான சராசரி மதிப்பு தேற்றம் அல்லது காச்சி சராசரி மதிப்பு தேற்றம் பற்றிஉங்கள் நினைவுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் எனவே மூடிய இடைவெளியில் இரண்டு செயல்பாடுகள் தொடர்ச்சியாகவும் திறந்த இடைவெளியில் a b மற்றும் g யின் வழித்தோன்றலான g என்பது இடைவெளிக்குள் எங்கும் மறைந்துவிடாது என்றால் திறந்த இடைவெளி a b யில் ஒரு புள்ளி c இருந்தால் இங்கே இந்த ஈவு fb f gb g c என்ற புள்ளியில் உள்ள பங்குகளின் விகிதத்திற்கு சமமாகும் எனவே இந்த பொதுமைப்படுத்தப்பட்ட சராசரி மதிப்பு தேற்றம் முடிவுகளின் தொகையை நிரூபிக்க இன்று பயன்படுத்தப்படும் முடிவற்ற வடிவங்கள் என்ன எனவே எடுத்துக்காட்டாக நாம்sin x 1 x 1 இதை கருத்தில் கொண்டால் இந்த விகிதம் sin மற்றும் x மைனஸ் 1 அல்லது நாம் x2 1x 1 அப்படி கருதலாம் எனவே x1 ஆக இருக்கும்போது இவற்றை நாம் மதிப்பிட வேண்டும் எனவே நாம் x1 என பதிலீடு செய்தால் வெறுமனே நாம் இங்கே 0 மற்றும் டிவைடட் பை 0 என்று பிரிக்கிறோம் இதேபோல் இங்கேயும் நாம் 00 பெறுகிறோம் எனவே இந்த சந்தர்ப்பங்களில் நாம் வெறுமனே x1 என பதிலீடு செய்வதன் மூலம் மட்டும் இந்த வெளிப்பாடுகளின் மதிப்பை இங்கே மாற்ற முடியாது அல்லது எடுத்துக்காட்டாக எங்களிடம் உள்ளது x x இந்த வெளிப்பாட்டிற்கு x0 ஆக இருக்கும்போது என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம் எனவே நாம் இங்கே x0 வைத்தால் எனவே 1 cos 0 மீண்டும் 1 எனவே 0 மற்றும் டிவைடட் பை 0 எனவே நாம் மற்றொரு 00 படிவத்தைக் கொண்டுள்ளோம் இது நேரடியாக x0 என பதிலீடு செய்வதன் மூலம் மதிப்பீடு செய்ய முடியாது எனவே கேள்வி என்னவென்றால் f மற்றும் g இரண்டும் 0 ஐ நெருங்க முனைகின்றன விகிதம் f xg க்கு என்ன நடந்தது இவையெல்லாம் தான் நாம் இங்கு எடுத்துக்கொண்ட f மற்றும் g இரண்டும் 0 வை நெருங்க கருத்தில் கொண்ட சூழ்நிலைகள் ஆகும் மேலும் நாம் இப்போது இந்த எக்ஸ்பிரஷன்களுக்கு என்னவாகும் என்று பார்ப்போம் மேலும் இன்றைய விரிவுரையில் நாம் இந்த sin x 1 அமைப்பில் உள்ள எடுத்துக்காட்டை x ன் எல்லை o வை நெருங்கும் போது என்னவாகும் என்று பார்ப்போம் ஏனென்றால் இந்த வெளிப்பாட்டில் நாம் வெறுமனே x1 என மாற்ற முடியாது ஆனால் நாம் வரம்பைப் பற்றி பேசலாம் எனவே sin x 1 ⁡ மதிப்பு 1 அதேசமயம் இரண்டாவது வழக்கில் போது x2 1x 1 ல் இந்த 1 ஐ தொகுதியில்x 1 ஐ ரத்து செய்வதன் மூலம் பெற முடியும் −1 எண்ணிலிருந்து ஏனெனில் இந்த தொகுதியை ஒருவர் x 1 மற்றும் x1 போன்று எழுத முடியும் எனவே இந்த x 1 இந்த x 1 உடன் ரத்து செய்யப்படும் பின்னர் இந்த வரம்பு வெறுமனே 2 ஆக இருக்கும் இந்த 1 cos x x ல் இந்த வரம்பு 0 என்று விரிவுரையில் பின்னர் பார்ப்போம் எனவே இந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் இந்த வடிவங்கள் 00 வடிவங்கள் என்று பார்த்தோம் ஆனால் அவற்றின் வரம்புகள் வேறுபட்டவை முதல் வழக்கில் அது 1 இங்கே அது 2 மற்றும் மூன்றாவது ஒரு 0 உள்ளது எனவே இந்த முடிவற்ற வெளிப்பாடுகள் என்ன நாம் இப்போது பார்ப்போம் எனவே அவை 00 இல் தோன்றலாம் நாம் இப்போது தான் மற்ற சாத்தியக்கூறைக் கண்டோம் பகுதி மற்றும் தொகுதி இரண்டும் ∞ எனவே நாம் ∞ ∞ அல்லது 0×∞ படிவத்தை க் கொண்டுள்ளோம் ∞−∞ அல்லது இந்த விளக்கவடிவத்தில் 0 0 ∞ 0 போன்ற முடிவற்ற பிற வடிவங்கள் உள்ளன பவர் முடிவிலி எனவே இவை அனைத்தும் முடிவற்ற வடிவம் மற்றும் நமக்கு எடுத்துக்காட்டாக 0 அல்லது 1 ∞ ∞ இன் மதிப்பு என்ன வென்று தெரியாது எனவே இந்த வெளிப்பாடுகள் வேறுபட்டவை என்று இங்கே ஒரு கருத்து இருந்தது பின்னர் நாம் முடிவற்ற வடிவங்கள் என்று அழைக்கிறோம் உதாரணமாக 0 ∞×∞ ∞∞ அல்லது ∞ இந்த வடிவங்கள் முடிவற்ற வடிவங்கள் அல்ல என்பதையும் இந்த வெளிப்பாடுகளின் மதிப்பை நாம் நேரடியாகக் காணலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் உதாரணமாக இந்த 0 0மதிப்பு என்ன அது வெறும் 0 மற்றும் ∞×∞ இயற்கையாக இரண்டு மிக பெரிய எண்களை நீங்கள் பெருக்கும் போது கிடைக்கும் மீண்டும் இங்கே ∞∞ மீண்டும் ∞ மற்றும் ம் அதே காரணத்திற்காக இது ∞ என்று மாறும் மற்றும் ∞ ஐ நாம் அதை 1 ஓவர் என மீண்டும் எழுத முடியும் பின்னர் என்பது ஆகும் எனவே இது 1 என்பது 0 ஆகும் 1 ∞ எனவே இந்த வடிவங்கள் முடிவற்ற வடிவங்கள் அல்ல எனவே கணக்கீடுகளின் போது இத்தகைய வெளிப்பாடுகளைக் கண்டால் இந்த மதிப்புகளை நேரடியாக மாற்றமுடியும் ஆனால் நாம் இந்த அனைத்து வழக்குகள் 00 ∞×∞ 0×∞ போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நாம் அந்த மதிப்புகளை சில விதிகளால் மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் உதாரணமாக ∞×∞ மதிப்பு என்ன என்பது தெளிவாக இல்லை எனவே இங்கே லோப்பித்தல் விதி என்னும் ஒரு மிக அடிப்படை விதி அத்தகைய முடிவற்ற வடிவங்களை தீர்மானிக்கும் என்ற கருத்து உள்ளது எனவே இங்கே என்ன நாம் செல்ல வேண்டும் இந்த f மற்றும் g இரண்டு செயல்பாடுகள் மூடிய இடைவெளி a bயில் தொடர்ச்சியானவை மற்றும் திறந்த இடைவெளி a bயில் மற்றும் இந்த முதன்மை g g யின் வழித்தோன்றல் இடைவெளிக்குள் எங்கும் மறைந்துவிடாது எனவே இந்த நிலைமைகள் அனைத்தும் காச்சி சராசரி மதிப்பு தேற்றத்தின் நிலைமைகள் அல்லது பொதுமைப்படுத்தப்பட்ட சராசரி மதிப்பு தேற்றம் ஆகியவை இன்று நாம் பார்த்தவை மேலும் அந்த நிலைமைகளுக்கு கூடுதலாக நாம் fa0 போன்றிருந்தால் செயல்பாடு a ல் 0 ஆக மதிப்பை எடுத்துக் கொள்கிறது இரண்டாவது செயல்பாடு g ம் இந்த கட்டத்தில் 0 என மதிப்பை எடுத்துக் கொள்கிறது பின்னர் நாம் இந்த லோப்பித்தல் விதியின் ஆதாரத்தில் நீங்கள் எல்லை x→a மதிப்பீடு செய்ய விரும்பினால் இயற்கையாகவே a ன் வலது பக்கத்தில் இருந்து ஒரு அமைப்பில் x→a என வலது வரம்பை வரம்பிடவும் இந்த விகிதம் f g நேரடியாக நாம் இங்கே f a0 என்று கூறுகிறது என காணலாம் எனவே இது 00 வடிவம் போன்றது ஆனால் நீங்கள் இந்த வரம்பை எடுத்துக் கொண்டால் இந்த வரம்பு இந்த வரம்பு மதிப்பு பங்குகளின் விகிதமான இந்த கட்டுப்படுத்தும் மதிப்புக்கு சமம் என்று இந்த விதி கூறுகிறது எனவே இது பங்குகளின் மற்றொரு பயன்பாடு மற்றும் இயற்கையாகவே இந்த வரம்பு பங்குகளின் வரம்பு இருக்கும்போது இல்லையெனில் இது இல்லை என்றால் இது அர்த்தமுள்ளதாக இருக்காது நாம் சிறிது நேரத்திற்குப் பிறகு இந்த புள்ளிக்கு வருவோம் இந்த வரம்பு இல்லாத ஒரு உதாரணத்தை நாம் காண்போம் ஆனால் f g க்கு வரம்பு இல்லை என்று அர்த்தமல்ல எனவே இத்தகைய வரம்புகள் பங்குகளின் வரம்பு இருந்தால் இது செயல்பாடுகளின் இந்த விகிதத்தின் வரம்புக்கு சமமாக இருக்கும் என்பது இங்கே விதி எனவே இன்று சுருக்கமாகக் கூறப்பட்டது என்ன என்றால் நீங்கள் காச்சி சராசரி மதிப்பு தேற்றத்தைப் பயன்படுத்தினால் ஆதாரம் மிகவும் எளிது எனவே இது காச்சி சராசரி மதிப்பு தேற்றம் ஆகும் நாம் இரண்டு செயல்பாடுகளை f மற்றும் g எடுத்துக்கொண்டால் f x f மற்றும் g x g என்பது fξgξ ஆகும் மற்றும் என்பது a க்கும் x க்கும் இடையே எங்காவது உள்ளது எனவே நாம் இங்கே இந்த இடைவெளியில் x என்ற ஒரு புள்ளியை எடுத்துக் கொள்வோம் இயற்கையாகவே x a க்கு சமமாக இல்லை பின்னர் இந்த பொதுவான சராசரி மதிப்பு தேற்றத்தை இடைவெளி a யிலிருந்து x வரை பயன்படுத்தினோம் சரி அதனால் நமக்குa ல் செயல்பாட்டின் மதிப்பு தெரியும் மேலும் செயல்பாடு g ன் மதிப்பு எனவே a ல் இரண்டு செயல்பாடுகளுக்கும் 0 ஆகும் எனவே இங்கே இந்த வெளிப்பாட்டின் இடது கை பக்கம் f g என்று மாறும் எனவே இங்கே நம்மிடம் இருக்கும் fg என்பது fξgξ க்கு சமமாகும் இந்த ξ என்பது இடைவெளி a முதல் x க்கு சொந்தமானது எனவே இப்போது இந்த வரம்பு இங்கே நாம் இந்த ξ திறந்த இடைவெளி ax க்கு சொந்தமானது என்பதால் இங்கே இந்த வரம்பை x→a என்று எடுத்துக் கொள்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் எனவே x a ஐ நெருங்கும் பொழுது இயற்கையாகவே ம் a ஐ நெருங்கும் எனவே இங்கே அடுத்தது இதுதான் எனவே நாம் இங்கே x→a வரம்பை எடுத்துக் கொண்டால் f g பின்னர் இது பிளஸ் செல்லும் வரம்புக்கு சமமாக இருக்கும் ஏனெனில் ξ என்பது இடைவெளி a→x க்கு சொந்தமானது எனவே ξ ஆனது a ஐ அடையும் எனவே வலது பக்கத்திலிருந்தும் இந்த வழித்தோன்றல் இங்கேயும் fg′ இப்போது நாம் இந்த ξ க்கு பதில் வேறு சில பெயர் மாற்ற முடியும் அல்லது மிகவும் பொருத்தமான இங்கே அமைப்பில் x உள்ளது எனவே நாம் இங்கே என்ன காண முடிகிறது என்றால் இந்த x→a இந்த விகிதம் fg என்பது ஒன்றுமில்லை ஆனால் fg ஆகும் எனவே இது பொதுமைப்படுத்தப்பட்ட சராசரி மதிப்பு தேற்றத்தைப் பயன்படுத்தி இந்த லோப்பித்தல் விதிக்கு ஆதாரமாகும் இந்த லோப்பித்தல் விதியின் சற்று பொதுவான வடிவம் உள்ளது ஏனென்றால் நாம் இங்கே குறிப்பிட்டால் நாங்கள் வலது பக்கத்தில் இருந்து x→a எடுத்துள்ளோம் ஏனென்றால் செயல்பாடுகளுக்கு இந்த இடைவெளி abயை எடுத்துக்கொண்டிருந்தோம் எனவே இது ஒரு பொதுவான வடிவம் இது f மற்றும் g என்ற இரண்டு செயல்பாடுகளை திறந்த இடைவெளி I யில் வேறுபட்டதாக இருந்தால் மற்றும் இயற்கையாகவே அவை இந்த a ஐ கொண்ட ல் தொடர்ந்தும் உள்ளன எனவே இப்போது a இடைவெளியில் எங்காவது இருக்கும் எல்லையில் இல்லை எனவே இந்த இடைவெளியில் f a0g மற்றும் இந்த இடைவெளியில் x≠a மற்றும் xa என்றால் எதுவும் நடக்கலாம் பிறகு g மீது அத்தகைய கட்டுப்பாடுகள் தேவையில்லை ஆனால் இந்த xa தவிர g மறைந்துவிடாது எனவே இந்த வழக்கில் ஒரு எளிதாக அந்த வரம்பு x→a என்று நிரூபிக்க முடியும் இப்போது இங்கே இடது அல்லது வலது கருத்து இல்லை எனவே வரம்பு வெறுமனே x→a ல் fg என்பது வலதுபக்க வரம்பு இருந்தால் fg க்கு சமமாக உள்ளது மேலும் ஆதாரம் நாம் ஏற்கனவே செய்ததைப் போன்றது ஏனென்றால் இப்போது நான் இங்கே இந்த I ல் 2 இடைவெளிகளை கருத்தில் கொள்ளலாம் எனவே xa எனும் போது a→x என்றும் மற்றும் மற்றொரு இடைவெளி xa எனும் போது x→a என்றும் கருதலாம் எனவே இந்த இரண்டு இடைவெளிகளில் இந்த வழக்கில் x→a என்பது க்கு சமமாக இருக்கும் என்று நிறுவும் முந்தைய முடிவைப் பயன்படுத்துவோம் பின்னர்தான் அந்த முடிவை இந்த இடைவெளியில் பயன்படுத்தினால் நமக்கு வலது பக்க வரம்பின் இருபுறத்திலிருந்தும் x→a நெகட்டிவ் புறத்திலிருந்து கிடைக்கும் பின்னர் இடது பக்கத்தில் இருந்து நாம் அதே முடிவைப் பெறுவோம் இது fg x→a fg ஆகும் எனவே மற்றொரு முக்கியமான கருத்து இந்த லோப்பித்தல் விதியும் x→a இல் செயல்பாடுகள் f மற்றும் g ல் வரையறுக்கப்படாதபோது வழக்கை நடத்துகிறது எனவே முந்தைய இரண்டு முடிவுகளில் நாம் எடுத்தவை fa0 மற்றும் ga0 ஆகும் எனவே அந்த கட்டத்தில் செயல்பாடு மதிப்புகள் 0 இதே விதியை a ல் சரியாக வரையறுக்கப் படாத இரண்டு மாதிரி செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் அவற்றின் வரம்புகள் 0 எனவே வரம்பு x→a ல் 0 மற்றும் g 0 எனவே இந்த விஷயத்திலும் நாம் முன்பு மற்றொரு கருத்தை நிறுவிய அதே முடிவைப் பயன்படுத்தலாம் எனவே a ல் முதல் டெரிவேட்டிவ் 0 மற்றும் டெரிவேட்டிவ்கள் f மற்றும் g என்பவை முன்பு f மற்றும் g செயல்பாடுகளின் மீது திணிக்கப்பட்ட முக்கியமாக தொடர்ச்சி வேறுபாடு நிலைமைகளை பூர்த்தி செய்கின்றன பின்னர் தான் இந்த விகிதத்திற்கு லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்துகிறது எனவே நாம் f மற்றும் g மீது லோப்பித்தல் விதியை மீண்டும் பயன்படுத்த முடியும் ஏனெனில் இதே போன்ற சூழ்நிலைகள் இப்போது f மற்றும் g ல் நடக்கிறது ஏனெனில் அவை இரண்டும் 0 என்பதால் இந்த வரம்பு இங்கே f g இரட்டை வழித்தோன்றல்களுக்கு சமமாக இருக்கும் என்று விதி கூறுகிறது இது x→a ஏனும் போது f மற்றும் g இன் இரட்டை வழித்தோன்றல்களின் விகிதம் ஆகும் எனவே இந்த fg ன் வரம்பு என்ற f gவிகிதத்தின் வரம்பின் மூலம் மதிப்பிடப்படக்கூடிய மீண்டும் மிகவும் பொதுவான வடிவம் பெறுகிறது ஆனால் இந்த இரண்டு fமற்றும் g 0 ஆக இருந்தால் x→a அல்லது xa பின்னர் நாம் மீண்டும் லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்தலாம் எனவே அதே வரம்பு x→a என ஆகும் போது f ன் இரண்டாவது வழித்தோன்றலின் வரம்பு டிவைடட் பை g ன் இரண்டாவது வழித்தோன்றல் அல்லது இதை மேலும் தொடரலாம் எடுத்துக்காட்டாக f மன்னிக்கவும் f இங்கே எனவே f இன் இரட்டை வழித்தோன்றல்கள் xa ல் மறைந்து விடும் மேலும் g இன் இந்த இரட்டை வழித்தோன்றலும் xa ல் மறைந்து விடும் எனவே நாம் மேலும் இந்த லோப்பித்தல் விதியை f ன் இரண்டாவது வழித்தோன்றலின்வரம்பு டிவைடட் பை g ன் இரண்டாவது வழித்தோன்றல் உடன் சேர்த்து ஒன்றாக பயன்படுத்த முடியும் எனவே லோப்பித்தல் விதியும் பொருந்தும் எனவே இங்கே மற்றொரு பொதுமைப்படுத்தல் x→a என்று அவசியம் இல்லை நாம் x→a என்பது சில வரையறுக்கப்பட்ட எண் என்று விவாதிக்க ஆனால் ஒருவர் இந்த முடிவை எல்லை x→∞ or x→ ∞ ல் பயன்படுத்தலாம் எனவே இது ஒரு பொதுவான விதியாகும் இதனை இங்கு நாம் நிரூபிக்கப் போவதில்லை எடுத்துக்காட்டாக இந்த முடிவிலி வழக்கு ஆனால் ஒருவர் லோப்பித்தல் விதியையும் பயன்படுத்தலாம் எனவே இப்போது இந்த லோப்பித்தல் விதியை முடிவிலி வடிவத்தின் மூலம் முடிவிலிக்கு நீட்டிக்கப்படுகிறது எனவே x→a அல்லது x→±∞ எனில் முந்தைய வழக்கைப் போலவே இந்த fx→∞ மற்றும் gx→∞ என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இப்போது நாம் fx→0 க்கு பதிலாக gx→0 இருக்கும் வேறுபாடுகள் இரண்டும் ∞ ஆகிறது இந்த வழக்கில் நாம் இந்த இரண்டு செயல்பாடுகளை விகிதம் இந்த வரம்பு தங்கள் பங்குகள் விகிதம் வரம்பு இருக்கும் என்று அதே விதி வேண்டும் இந்த f மற்றும் g இரண்டும் 0 வை நெருங்கும் போது இந்த வலது பக்கத்தில் உள்ள வரம்பு இங்கே உள்ளது என்று வழங்கப்படும் எனவே fg வரம்பு உள்ளது எனவே நாம் இதுவரை விவாதித்த அனைத்து முடிவுகளையும் சேர்த்தால் அவை இரண்டு வடிவங்களாக இருக்கலாம் எனவே 00 படிவம் அல்லது ∞ ∞ படிவம் →±∞→ இரண்டு செயல்பாடுகளின் விகிதத்தின் வரம்பு அவற்றின் டெரிவேட்டிவ்களின் விகிதங்களின் வரம்புக்கு சமமாக இருக்கும் எனவே இது நான் முன்பு குறிப்பிட்ட மற்றொரு முக்கியமான கருத்து எனவே இங்கே இந்த வரம்பு இல்லை என்றால் பங்குகள் வரம்பு இல்லை என்றால் இதன் அர்த்தம் எளிய உதாரணத்தின் மூலம் நாம் காணக்கூடிய fg வரம்பு இல்லை என்று அர்த்தமல்ல எனவே நாம் இதை கருத்தில் கொண்டால் x1x ⁡ எனவே இந்த வழக்கில் நாம் இங்கே என்ன வடிவம் பார்க்க என்றால் என்ன நடக்கிறது எனவே x இங்கே வரையறுக்கப்பட்ட ஏதாவது ∞ பிளஸ் செல்கிறது எனவே எண்∞ மற்றும் மீண்டும் பிரிக்கப்படுகிறது எக்ஸ் ∞ க்கு செல்கிறது எனவே நாங்கள் ∞ ∞ படிவத்தைக் கொண்டுள்ளோம் இந்த வழக்கில் நாங்கள் லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் எனவே இங்கே நீங்கள் தொகுதியின் வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் 1sin x ஒரு cos xஆக மாறும் மற்றும் இந்த x இன் வழித்தோன்றலின் வரம்பு 1 மற்றும் வரம்பு x→∞ ஆகும் எனவே இங்கே வரம்பு x→∞ 1cos x இந்த cos x என்பதால் x→∞ ல் வரையறுக்கப்படவில்லை எனவே அடிப்படையில் இந்த வரம்பு இங்கே 1cos x மற்றும் x→∞ வரையறுக்கப்படவில்லை எனவே இந்த வரம்பு இல்லை ஆனால் நாம் x→∞ ல் xsin x போன்ற வேறு சில வழிகளில் இதை மதிப்பீடு செய்தால் நாம் இந்த மீண்டும் 1sin x x என மாற்றி எழுதலாம் எனவே நாம் இந்த x ஐ இங்கே x ஆக பிரித்து பின்னர் xxsin x x என்பதன் அர்த்தம் 1sin x x எனலாம் இப்போது நாம் நேரடியாக இந்த வரம்பை மதிப்பீடு செய்யலாம் எனவே 1sin x x எனவே x→∞ ஆகும் போது எனவே இந்த x→∞ இங்கே மற்றும் இந்த sin x வரையறுக்கப்பட்ட ஏதாவது அங்கு உட்கார்ந்து இருந்தால் எனவே ஏதாவது வரையறுக்கப்பட்ட டிவைடட் பை ∞ என்றால் இது 0 வை நெருங்கும் எனவே இங்கே இரண்டாவது பகுதி x→∞ எனில் sin x x 0 வை அடையும் எனவே எங்களிடம் 10 என்றால் இந்த வரம்பு 1 ஆகும் எனவே இந்த வரம்பு இல்லை என்பதால் லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் இங்கே முடித்திருந்தால் மேலும் நாம் xsin x x இல்லை என்று கூறியிருக்கலாம் ஆனால் அது ஒரு தவறான முடிவுகளாக இருந்திருக்கும் அதனால் தான் நாம் எழுதிய விதியில் ஒவ்வொரு முறையும் பங்குகள் விகிதம் வரம்பு வழங்கப்படும் எனவே அது மிகவும் முக்கியம் இப்போது இங்கே ஒரு உதாரணம் இந்த αβ∈R எனவே அவை மெய்யெண் மற்றும் நமக்கு fxtan x βsin x x3x≠0 1x0 கிடைக்கும் எனவே இந்த விஷயத்தில் α மற்றும் β ன் எந்த மதிப்புகளுக்கு செயல்பாடு f தொடர்ச்சியாக உள்ளது என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே செயல்பாடு f இடைவெளி 22யில் தொடர்ச்சியாக உள்ளது எனவே இப்போது தொடர்ச்சிக்கு நமக்கு என்ன தேவை எனவே இந்த செயல்பாட்டின் தொடர்ச்சிக்கு இந்த வரம்பு tan x βsin x x3 என்பது 1 ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் x≠0 இல் செயல்பாடு 1 என வரையறுக்கப்படுகிறது எனவே செயல்பாடு தொடர்ந்து மற்ற எல்லா இடங்களிலும் 1 பிரச்சனை x0 ல் உள்ளது எனவே இங்கே x≠0 க்கு இந்த நல்ல செயல்பாடு π π மீது வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு தொடர்ச்சியான sin தொடர்ச்சியான x3ஆகும் எனவே செயல்பாடு தொடர்ச்சியானது அது உருவாக்கக்கூடிய ஒரே பிரச்சனை x0 ல் எனவே இப்போது இங்கே இந்த x→tan x βsin x x31 ஐ வரம்பிடினால் அமைக்கிறோம் பின்னர் இந்த செயல்பாடு தொடர்ச்சியானதாக மாறும் எனவே இந்த நிலையில் இருந்து நாம் α மற்றும் β கணக்கிடுவோம் எனவே α மற்றும் β மதிப்புகள் இங்கே அல்லது இங்கே இந்த வரம்பு 1 க்கு சமம் எனவே இப்போது இந்த tan x βsin x x3 வரம்பை இங்கே கணக்கிடுவோம் எனவே நாம் x→0 எடுக்கும் போது tan 00 மற்றும் sin 00 மேலும் x30 ஆகும் எனவே நமக்கு அடிப்படையில் 00 வடிவம் வேண்டும் எனவே இந்த வெளிப்பாட்டிற்கு லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்தினால் α மற்றும் tan x ஆனது x β sin x ஆக மாறும் மற்றும் cos x டிவைடட் பை 3 x2 எனவே x3 நாம் டெரிவேட்டிவ் எடுக்கும் போது 3 x2 என மாறும் நாம் இங்கே எல்லை x→0 எடுக்க எனவே இப்போது நீங்கள் இங்கே இந்த செயல்பாடுக்கு இப்போது என்ன நடக்கிறது உணர்ந்தால் எனவே நாம் α பின்னர் x→0 இந்த sec x இது 1 என உள்ளது எனவே இங்கே நீங்கள் αβ cos 0 கூட 1 ஆகும் எனவே நாம் இங்கே α β டிவைடட் பை 3 x2 எனவே இங்கே நாம் இந்த 3 x2 என்பது 0 என்று பெறுகிறோம் எனவே நாம் α β டிவைடட் பை ஏதாவது என்பது 0 ஆக போகிறது இப்போது மேலும் நகர்த்த அல்லது 1 என இந்த வரம்பு வேண்டும் ஒரே சாத்தியம் αβ 0 க்கு சமமாக இருக்கும் போது இருக்கும் ஏனென்றால் நாம் 00 படிவத்தைப் பெறுவோம் மேலும் லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த வழக்கில் நாம் இந்த x βcos x 3x2 வரம்பை 1 ஆகக் கொண்டிருக்க αβ 0 க்கு சமம் என்று அமைக்கலாம் ஏனென்றால் x→0 எனில் நாம் மேலும் நகர்ந்து லோப்பித்தல் விதியை மீண்டும் பயன்படுத்தலாம் எனவே இந்த லோப்பித்தல் விதியை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் αβ மீது ஒரு நிபந்தனை ஏற்கனவே கிடைத்தது இது 0 க்கு சமமாகும் எனவே மீண்டும் இங்கே x இன் வழித்தோன்றல் 2αsin x எனவே 2α மன்னிக்கவும் sec x மற்றும் sec x இன் வழித்தோன்றல் sec x tan x β ஏனெனில் cos x உங்களுக்கு sin x கொடுக்கும் எனவே இது ஒரு β sin x டிவைடட் பை 6 x இப்போது நாம் இப்போது இங்கே என்ன வடிவத்தைப் பெறுகிறோம் என்பதை சரிபார்த்தால் எனவே இந்த tan x இங்கே 0 ஆகும் இந்த sin x இங்கே 0 ஐ உருவாக்கும் எனவே நாம் தொகுதியில் 0 ஐப் பெறுகிறோம் மேலும் 6 x ஆல் வகுத்தால் இது மீண்டும் 0 ஆகும் எனவே நாம் 00 படிவத்தைப் பெறுகிறோம் எனவே இந்த வெளிப்பாட்டிற்கு மீண்டும் லோப்பித்தல் விதியைப் பயன்படுத்தலாம் எனவே இங்கே x→0 ஐ வரம்பிடவும் எனவே இங்கே நமக்கு இந்த x மற்றும் tan x வேண்டும் எனவே x 2 என்பது 2 sec x sec x tan x ஆகும் எனவே அது 4x 4α மற்றும் sec x sec x tan x ஆகிறது மற்றும் tan x பிளஸ் என்பதால் இந்த 2αx பின்னர் tan x மீண்டும் x β sin x ன் வழித்தோன்றல் cos x டிவைடட் பை 6 என மாறும் இங்கே 6x ன் டெரிவேட்டிவ் 6 என்பதால் எனவே இப்போது நாம் மீண்டும் சரிபார்த்தால் இங்கே மதிப்பு என்ன எனவே இந்த sec x 1 tan x என்பது 0 ஆக இருக்கும் எனவே இந்த வெளிப்பாடு 0 ஆக மாறும் பின்னர் இங்கே x→0 இது 2α போன்றது பின்னர் −β எனவே இந்த தொகுதியில் நாம் 2α−β டிவைடட் பை 6 மற்றும் வரம்பு x→0 எனவே 2α β6 எனவே இந்த மதிப்பை 1 ஆக வைத்திருக்க அந்த 2α β6 ஐ அமைக்க வேண்டும் எனவே மற்றொரு நிபந்தனை 2α β6 கிடைத்தது எனவே αβ0 மற்றும் 2α β6 இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நீங்கள் தீர்த்தால் நாம் அந்த α2 மற்றும் β 2 ஐப் பெறுவோம் எனவே α மற்றும் β இந்த மதிப்புகளுக்கு இந்த செயல்பாடு தொடர்ச்சியானதாக அல்லது வேறு வழியில் இங்கே இந்த வரம்பு α tan xβsin xx3 1 ஆக மாறும் செயல்பாடு x0 ல் 1 என வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விரிவுரைகளைத் தயாரிக்க நாங்கள் பயன்படுத்திய குறிப்புகள் இவை எனவே ஒருங்கிணைந்த ஒரு வேறுபாடு மற்றும் ஒருங்கிணைந்த கால்குலஸ் பிஸ்குனோவ் மற்றும் இந்த தொகுதி 1 உள்ளது க்ரெய்ஸ்ஸிக் மேம்பட்ட பொறியியல் கணிதம் மற்றும் தாமஸின் கால்குலஸ் எனவே இந்த முடிவற்ற வடிவங்களை இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அவை 00 ∞∞ 0×∞ ∞ ∞ 00 0 1 போன்ற பல வடிவங்களை எடுக்கலாம் எனவே நாம் 00 அல்லது ∞ ∞ படிவத்தை கொண்டிருக்கும் போது அத்தகைய வரம்புகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்கிறோம் மேலும் இந்த வரம்பை கணக்கிட பயனுள்ளதாக இருந்த லோப்பித்தல் விதி என்னவென்றால் fg விகிதத்திற்கு இங்கே 00 அல்லது ∞ ∞ படிவம் உள்ளதா என்பதுதான் இந்த வரம்பு விகிதங்களின் வரம்புக்கு சமமாக இருக்கும் என்று கூறும் இந்த விதியை நாம் பயன்படுத்தலாம் மீண்டும் இந்த f மற்றும் g இரண்டும் 00 அல்லது ∞ ∞ படிவத்தை உருவாக்குகிறது அல்லது எடுக்கிறது என்றால் நாம் மீண்டும் விதியைப் பயன்படுத்தலாம் பின்னர் நமக்கு இந்த வரம்பு இரண்டாவது டெரிவேட்டிவ் விகிதம் வரம்பு சமமாக கிடைக்கும் மற்றும் எனவே நாம் வரம்பு கிடைக்கும் வரை மேலும் தொடர முடியும் ஆனால் அந்த முக்கியமான அம்சம் என்னவென்றால் அந்த வரம்புகள் இருக்கும்போது இங்கே பங்குகளின் வரம்புகள் இல்லையென்றால் அசல் வரம்பு இல்லை என்ற முடிவுக்கு வர முடியாது எனவே இந்த விதி மிகவும் பயனுள்ள விதி அடுத்த விரிவுரையில் மற்ற வடிவங்களை எவ்வாறு கையாள்வது என்பதை கற்றுக்கொள்வோம் உதாரணமாக 0 ∞∞ மற்றும் பல